மாணவர்களை வரவேற்கிறேன் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் அடிப்படையைப் பற்றி படிப்பதை மேலும் தொடர போகின்றோம் முந்தைய காலத்தில் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதை ஒரு பாடமாக உருவாக்கிய வெவ்வேறு கூறுகளைப் பற்றி பேசினோம் மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்என்பதன் உள்ளடக்கம் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் மேலும் அந்த உள்ளடக்கத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்த போது காஸ்ட் அக்கவுன்டிங் பற்றி முழுமையாக விவாதித்தோம் நாம் டிஃபரண்டியல் அக்கவுண்டிங் பற்றியும் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் பற்றியும் பேசினோம் எனவே முந்தைய வகுப்பில் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் என்பது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் மற்றொரு நுட்பமாகும் என்று சொல்லியிருந்தேன் நான் ஒரு முழு நிறுவனமும் வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டெர்ஸாக பிரிக்கப் பட்டிருக்கிறது என்று சொல்லுவேன் நாம் மூன்று மிகப்பெரிய மையங்களை கொண்டிருக்கின்றோம் முதலாவது காஸ்ட் சென்டர் இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் மற்றும் மூன்றாவது பிராபிட் சென்டர் எனவே ஒரு நிறுவனத்தின் ஒவ்வொரு துறை அலகும் மற்றும் துணை அலகும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவில் தங்களுடைய பங்களிப்பை கொண்டுள்ளன அவை வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக மூலப் பொருட்களை கொள்முதல் செய்வது என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆகும் அடுத்ததாக மூலப்பொருட்களை செயல்முறைக்கு உட்படுத்துவது என்பதை எடுத்துக்காட்டாகச் சொன்னால் முதலாவது செயல்முறை என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆகும் இரண்டாவது செயல்முறை என்பது மற்றொரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆகும் அங்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் உள்ளன அதில் மனிதவளதுறை என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆகும் சந்தையிடுதல் துறை என்பது மற்றொரு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆகும் எனவே ஒரு பொருளின் மொத்த செலவில் உள்ளடங்க கூடிய அனைத்து துறைகள் துணைத் துறைகள் அலகுகள் துணை அலகுகள் ஆகியவை சிறுசிறு அலகுகளாக சிறு சிறு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த ஒவ்வொரு அலகும் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் என்று அழைக்கப்படுகின்றன அது ஏன் செய்யப்படுகின்றது அல்லது அதை செய்ய ஏன் பரிந்துரை செய்யப்படுகின்றது அதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று நம்முடைய கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் பொழுது அதை கண்டறிய இது செய்யப்படுகின்றது எடுத்துக்காட்டாக செலவு என்பது நம்முடைய பட்ஜெட் அளவைத் தாண்டி செல்கின்றது அல்லது நாம் ஏற்கனவே கண்டறிந்த அளவை தாண்டி செல்கின்றது அல்லது ஒரு குறிப்பிட்ட தரநிலையை தாண்டிச் செல்கின்றதென்றால் அத்தகைய செயலுக்கு எந்த துறை காரணமாக அமைந்தது எந்த அமைப்பு எந்த அலகு எந்த துணை அலகு காரணமாக அமைந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அது உதவுகின்றது ஒரு நிறுவனத்தின் செலவு அதிகரிக்கும் பொழுது அந்த நிறுவனத்தின் பொருளுக்கான செலவும் அதிகரிக்கின்றது எனவே நாம் சரியாக யார் பொறுப்பானவர்கள் என்பதை கண்டறிய வேண்டும் அதற்கான பொறுப்பை அளிக்க வேண்டும் மற்றும் சரி செய்யும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் ஒரு மொத்த அமைப்பை வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டெர்ஸாக பிரிக்கவில்லையென்றால் யார் எந்த அளவு சம்பந்தப்பட்டு உள்ளார்கள் மற்றும் பொருளில் ஏற்பட்ட தீங்குக்கு அல்லது பொருளுக்கான செலவுக்கு யார் காரணம் ஒரு முழு நிறுவனத்தில் அதனை கண்டறிவது என்பது சாத்தியமில்லாதது எனவே செலவுக்கு காரணமான அல்லது ஒரு நிறுவனத்தின் உற்பத்திச் செலவுக்கு பங்களிப்பை வழங்கக்கூடிய ஒரு முழு துறை ஒரு முழு நிறுவனம் அனைத்து அலகுகள் ஆகியவை முதலாவது இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் ஆகும் நாம் நம்முடைய உற்பத்தி அளவை அதிகரிக்கின்றோம்மென்றால் அல்லது ஒரு புதிய உற்பத்தி வரியை ஏற்படுத்துகிறோம்மென்றால் அல்லது ஒரு புதிய சந்தையில் நுழைகிறோம்மென்றால் நமக்கு முதலீடு என்பது தேவைப்படுகின்றது எனவே அந்த நோக்கத்திற்காக நம்மிடம் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் என்பது இருக்கின்றது அது மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதைப் பற்றி சரியாக மதிப்பீடு செய்கின்றது மற்றும் இறுதியாக ஒரு குறிப்பிட்ட முதலீட்டை செய்யலாமா அல்லது வேண்டாமா என்பதை முடிவு செய்கின்றது அதுபோலவே ப்ராபிட் சென்டர் இறுதியாக பொருள் என்பது சந்தைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் மற்றும் அது லாபத்தை அளிக்கக் கூடிய விலையில் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவே அத்தகைய லாபத்தை எவ்வாறு அதிகரிப்பது அதற்கு எந்த துறை பொறுப்பானது எடுத்துக்காட்டாக அட்வர்டைசிங் என்பது சந்தையியல் துறையின் ஒரு பகுதியாகும் அவர்கள் ஒரு பிராபிட் சென்டர் எனவே அவர்கள் பொருளை சந்தைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றும் இறுதியாக அதை விற்பனை செய்து நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிக்க வேண்டும் எனவே நிறுவனம் என்பது ஒவ்வொரு படிநிலையிலும் பொருளுக்கான விலையில் விற்பனையில் பகிர்ந்தளிப்பதில் யார் எவ்வளவு பங்களிப்பை வழங்குகின்றார்கள் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் இறுதியாக ஏதாவது ஒன்றை கட்டுபடுத்தியிருக்க வேண்டும் அல்லது மேம்படுத்தியிருக்கவேண்டுமென்றால் எது தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டிய பலவீனமான பகுதி அல்லது எது மிகவும் மென்மையான பகுதி என்பதை நாம் கண்டறிய முடியும் மற்றும் ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டால் நாம் ஓரளவு செயல்திறனை மேம்படுத்த முடியும் எனவே ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் என்பவை ஒரு நிறுவனத்தின் துணை அலகுகள் ஆகும் மற்றும் அவை அந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை அதிகரிக்கவும் அதனுடைய செயல் திறனை அதிகரிக்கவும் உருவாக்கப்பட்டதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் சம்மந்தமாக ஒரு பழமையான எடுத்துக்காட்டை உங்களிடம் நான் பகிர்ந்துகொள்ளப்போகின்றேன் எடுத்துக்காட்டாக இந்தியாவில் உள்ள மின்சார வாரியங்களைப் பற்றி நீங்கள் பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் வரை அவற்றினுடைய நிலை அல்லது நிதி நிலை என்பது மிகவும் மோசமானதாக இருந்தது இதை உங்களால் ஏற்றுக் கொள்ள முடியும் அதனுடைய நிதிநிலைமை என்பதன் அடிப்படையில் மற்றும் நிதியை பயன்படுத்துதல் சம்பந்தமாக அவர்களுடைய செயல்திறனானது மிக மிக மோசமான நிலைமையில் இருந்தது எனவே இந்த மின்சார வாரியங்கள் புத்துயிர் பெற இந்த வாரியங்களைப் புதுப்பிக்க அரசாங்கம் நினைத்தது சில இடங்களில் அவர்கள் மின்சார விநியோக நிறுவனங்களாக மாற்றினார்கள் அல்லது ஒருசில மாநிலங்களில் சில நேரங்களில் சில இடங்களில் அவர்கள் ஒரே மின்சார வாரியத்தின் கீழ் செயல்பட்டார்கள் எனவே அங்கு அரசு ஏசியன் டெவெலப்மென்ட் பேங்க் என்பதிடம் மின்சார வாரியங்கள் அல்லது ஆற்றல் வாரியங்களை மறு சீரமைக்க நிதி உதவியை கோரியது மற்றும் ஏடிபி ஒட்டு மொத்த நிதி ஊக்கத்தையும் அமைப்பையும் ஆராய்ந்து இந்திய அரசாங்கம் மற்றும் இரண்டு வேறு மாநில அரசாங்கங்களுக்கு உண்மையாகவே அவர்கள் மின்சார வாரியம் அல்லது மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் ஆகியவற்றின் நிதி ஊக்கத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் சில வகையான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறியது அது நாடு முழுவதும் மின்சாரத் துறை சம்பந்தமாக வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் என்பதை உருவாக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியது அதற்கு முன் அங்கு ஒரு ஒரே உற்பத்தி வாரியம் மட்டுமே இருந்தது அது மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை மாநிலத்திலுள்ள வெவ்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தது இறுதியாக ஒரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்கள் கொண்டு செல்வார்கள் ஆனால் ஏடிபி கொடுத்த பரிந்துரையை ஏற்ற பிறகு இப்போது என்ன செய்யப்படுகின்றது இன்று மின்சார வாரியம் என்பது மூன்று வகையான நிறுவனங்களை உள்ளடக்கியது ஒரு நிறுவனம் மின்சார உற்பத்தி பணியை மேற்கொள்கிறது எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்ய செய்யவேண்டுமோ அது இந்த நிறுவனத்தின் பொறுப்பாகும் இரண்டாவது நிறுவனம் விநியோக பணியை மேற்கொள்ளும் நிறுவனமாகும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அந்த மின்சாரத்தை வினியோகம் செய்யும் நிறுவனத்திற்கு அனுப்புகின்றது மற்றும் பகிர்மான நிறுவனங்கள் மின்சாரத்தை ஒரு மாநிலத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு செல்வார்கள் ஆனால் அவர் மக்களுக்கு மின்சாரத்தை வழங்குவதில்லை அடுத்தபடியாக அந்த மின்சாரம் வினியோக நிறுவனத்துக்கு அனுப்பப்படுகின்றது மற்றும் விநியோக நிறுவனம் சந்தையில் மின்சாரத்தை மக்களுக்கு விநியோகம் செய்யும் அல்லது மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யும் எதற்காக இது செய்யப்பட்டது எதனால் மின்சார வாரியத்தின் நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்தது ஏனென்றால் இதற்கு முன்னால் அது ஒரே ஒரு நிறுவனமாக இருந்தது அவர்கள் மின்சார உற்பத்தி செய்தார்கள் அவர்கள் மின்சாரத்தை வெவ்வேறு பகுதிகளுக்கு பகிர்மானம் செய்தார்கள் மற்றும் அவர்கள் மின்சாரத்தை விநியோகம் செய்தார்கள் மற்றும் ஒரு வருடத்தின் இறுதியில் மின்சார வாரியமானது நட்டத்தை அடைந்திருந்தால் அதை அவர்கள் கண்டறிய முடியாமல் போயிருந்தது அதாவது எத்தகைய நட்டம் அடைந்துள்ளது அல்லது எத்தகைய அளவு ஒட்டு மொத்த மின்சார உற்பத்தி அல்லது வினியோகம் நட்டத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது என்பதை அவர்களால் கண்டறிய முடியாமல் போயிருந்தது மின்சார உற்பத்தியின் நிலையில் நட்டம் அடைந்தோமா அல்லது பகிர்மானம் செய்யும் அளவில் நட்டம் அடைந்தோமா அல்லது விநியோகம் செய்யும் அளவில் நட்டம் அடைந்தோமா என்பதை அறிந்து அதற்கான பொறுப்பை ஒப்படைப்பது என்பது சாத்தியமில்லாததாக இருந்தது ஆனால் இப்பொழுது நாம் மூன்று வகையான நிறுவனங்களை உருவாக்கிவிட்டோம் அடுத்ததாக இப்பொழுது எவ்வளவு அலகுகள் அல்லது எவ்வளவு மில்லியன் அலகுகள் மின்சார உற்பத்தி நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்டது அல்லது மின்சார வாரியத்தால் உற்பத்தி செய்யப்பட்டது மற்றும் மின்சாரத்தை உற்பத்தி செய்த பிறகு எவ்வளவு மின்சாரம் பகிர்மான கழகத்திற்கு மாற்றப்பட்டது போன்றவற்றை கண்டறிவது என்பது சாத்தியமாக உள்ளது எனவே எடுத்துக்காட்டாக மின்சார உற்பத்தி நிறுவனம் என்பது ஒரு லட்சம் அலகுகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றது என்றால் அதில் பகிர்மானம் மற்றும் மற்ற காரணங்களால் 90000 யூனிட்டுகள் செல்கின்றன இது மின்சார உற்பத்தி நிறுவனம் இது மின்சார பகிர்மான நிறுவனம் மின்சாரம் உற்பத்தியாகும் இடத்திலிருந்து அது பயன்படுத்தப்படும் இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது இவர்களின் பொறுப்பாகும் மற்றும் இறுதியாக நமக்கு வினியோகம் என்பது உள்ளது எனவே இங்கு இறுதியாக எண்பதாயிரம் யூனிட்டுகள் மக்களுக்கு வினியோகிக்கப்பட்டன இது வினியோக கம்பெனியின் வேலையாகும் இப்பொழுது நாம் ஒரு லட்சம் யூனிட்டுகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நிதியை முதலீடு செய்தோம் என்பதை பார்த்தோம் இறுதியாக மின்சார உற்பத்தி நிறுவனத்திலிருந்து பகிர்மான நிறுவனத்திற்கு மாற்றும் பொழுது நாம் மின்சாரத்தை இழந்துவிட்டோம் ஏனென்றால் அங்கு 90 ஆயிரம் யூனிட்டுகள் மட்டுமே மாற்றப்பட்டது மற்றும் அந்த மின்சாரத்தை வினியோக கம்பெனிக்கு மாற்றும்போது விநியோக நிறுவனம் என்பது எண்பதாயிரம் யூனிட்டுகள் மின்சாரத்தை மட்டுமே பெற்றது மற்றும் இறுதியாக 70000 யூனிட்டுகள் மின்சாரம் மட்டுமே வீட்டு உபயோகத்திற்கு வினியோகிக்கப்பட்டது எனவே இந்த மொத்த செயல்முறையில் எவ்வளவு மின்சாரத்தை நாம் இழந்துள்ளோம் அதாவது நாம் 30 ஆயிரம் யூனிட் மின்சாரத்தை இழந்துள்ளோம் ஆனால் இங்கு ஒன்று தெளிவாக புரிகின்றது அதாவது எங்கு மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக புரிகின்றது ஏனென்றால் நம்முடைய மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான செலவு என்பது ஒரு லட்சம் யூனிட்டுக்கு ஆகும் ஆனால் அது 70000 யூனிட்டுக்கான செலவு அல்ல அதாவது நீங்கள் ஒரு லட்சம் யூனிட்டுகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பணத்தை செலவிட்டுள்ளீர்கள் அல்லது 100000 யூனிட்டில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து வினியோகம் செய்யும் இடத்திற்கு மற்றும் பகிர்மானம் செய்யும் இடத்திற்கு மாற்றும் பொழுது 10000 யூனிட்டுகள் வீதம் இழப்பு ஏற்பட்டுள்ளது நாம் மேலும் மின்சாரத்தை வழங்கும் போது மேலும் 10000 யூனிட் மின்சாரத்தை இழக்கின்றோம் மற்றும் இறுதியாக வீட்டு உபயோகத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது 70000 யூனிட்டுகள் மட்டுமே கொண்டு செல்கின்றோம் இது ஒரு லட்சம் யூனிட்டுகள் மின்சார உற்பத்தியில் நம்மால் 70000 யூனிட்டுகளை மட்டுமே வினியோகம் செய்ய முடிந்தது என்பதை குறிக்கின்றது எனவே செலவு என்பதை பற்றி பேசும் போது அது ஒரு லட்சம் யூனிட்டுகள் ஆனால் வருமானம் என்பதைப் பார்க்கும் பொழுது அது 70000 யூனிட்டுகள் ஆகும் எனவே இது ஒரு நுட்பமான செயல்முறையாகும் இது மின்சார வாரியத்திற்கு கடுமையான இழப்பை ஏற்படுத்திவிடும் எனவே எடுத்துக்காட்டாக இப்படி நடந்திருக்கின்றது என்றால் மின்சார வாரியம் ஒரே ஒரு நிறுவனமாக மட்டும் நடத்திக் கொண்டிருந்தபோது எடுத்துக்காட்டாக மின்சார வாரியத்தை பற்றி நீங்கள் பேசும் பொழுது இங்கு என்ன நடக்கிறது நாம் ஒரு லட்சம் யூனிட்டுகள் மின்சாரத்தை தயாரிப்பதற்காக செலவு செய்தோம் மற்றும் இறுதியாக 70000 யூனிட்டுகள்காண வருமானத்தை மட்டும் நாம் பெற்றோம் எனவே நாம் 30000 யூனிட்டுகள் மின்சாரத்தை இழந்துள்ளோம் அப்பொழுது அந்த 30 ஆயிரம் யூனிட்டுகள் மின்சாரம் எங்கே சென்றது என்பதை தெரிந்திருப்பது என்பது சாத்தியமில்லாதது நாம் ஒரு லட்சம் யூனிட்டுகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளோம் நம்மால் ஒரு லட்சம் யூனிட்டுகள் மின்சாரத்தை சந்தையில் விற்பனை செய்திருக்க முடியும் ஆனால் நாம் 70000 யூனிட்டுகள் மட்டுமே சந்தையில் விற்பனை செய்தோம் எனவே இது 30 ஆயிரம் யூனிட்டுகள் இழப்பு ஆகும் இதை சரியாக பிரிக்கும் வரை எந்த அளவு இழப்பு ஏற்பட்டுருக்கின்றது என்பதை கண்டறிவது என்பது சாத்தியமில்லாதது ஆகும் இப்பொழுது இழப்பு என்பதை பற்றி நீங்கள் பேசும் பொழுது இங்கு இந்த எடுத்துக்காட்டில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிறுவனம் இந்த அளவு உற்பத்தி செய்து 90000 யூனிட்டுகளை பகிர்மான நிறுவனத்திற்கு அனுப்பியது அது இந்த நிலையில் 10000 யூனிட்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை குறிக்கின்றது அடுத்த நிலையிலும் பத்தாயிரம் யூனிட்டுகள் மின்சாரத்தை நாம் இழந்துள்ளோம் அதுவும் 10000 யூனிட்கள் இழப்பு ஆகும் ஆனால் மின்சாரத்தை பகிர்மானம் செய்யும்பொழுது 10000 யூனிட்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது மற்றும் பகிர்மான நிறுவனதிலிருந்து விநியோக நிறுவனத்திற்கு மாற்றும்பொழுது 10000 யூனிட்கள் இழப்பு ஏற்பட்டது மற்றும் அங்கிருந்து வீட்டு உபயோகத்திற்காக மின்சாரத்தை விநியோகம் செய்யும் பொழுது மேலும் 10000 யூனிட்டுகள் மின்சாரத்தை நாம் இழந்தோம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு நிலையிலும் 10000 யூனிட்கள் என்பது எதிர்பார்க்கப்படும் இழப்பு என்று கண்டறியலாம் அது எதிர்பார்க்கப்படும் இழப்பை விட அதிகமாகவும் இருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக பகிர்மான நிலையில் எதிர்பார்க்கப்படும் இழப்பு என்பது 7000 யூனிட்டுகள் ஆனால் நாம் உண்மையாக பத்தாயிரம் யூனிட்டுகளை இழந்துள்ளோம் எனவே அப்நார்மல் லாஸ் என்பது 3000 யூனிட்டுகள் ஆகும் இந்த எடுத்துக்காட்டில் மின்சாரத்தை பகிர்மான நிறுவனத்தில் இருந்து வினியோக நிறுவனத்திற்கு எடுத்துச் செல்கின்றோம் அப்பொழுது நார்மல் லாஸ் என்பது 8000 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் இறுதியாக 2000 யூனிட்டுகள் என்பது அப்நார்மல் லாஸ் ஆகும் இறுதியாக நாம் 7000 யூனிட்டுகள் மின்சார நிறுவனத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இங்கு நமக்கு பத்தாயிரம் யூனிட்டுகள் நமக்கு உள்ளது நாம் எதிர்பார்த்த இழப்பு என்பது 7000 யூனிட்டுகள் ஆகும் அது பத்தாயிரம் யூனிட்டுகள் அல்ல இது அங்கே மூன்றாயிரம் யூனிட்டுகள் அப்நார்மல் லாஸ் உள்ளது என்பதைக் குறிக்கின்றது இந்த வழக்கில் நாம் எதிர்பார்க்க கூடிய இழப்பு என்பது 8000 யூனிட்டுகள் ஆனால் உண்மையான இழப்பு என்பது 7000 யூனிட்டுகள் ஆகும் எனவே அப்நார்மல் லாஸ் என்பது எவ்வளவு அது இரண்டாயிரம் யூனிட்டுகள் மற்றும் இந்த வழக்கில் வினியோக இழப்பு என்பதை அதிகபட்சமாக 9000 யூனிட்டுகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் நமக்கு 10000 யூனிட்கள் மின்சாரம் இழப்பு ஏற்பட்டது எனவே இங்கு அப்நார்மல் லாஸ் என்பது 1000 என்பதை குறிக்கின்றது இப்பொழுது நமக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிலையிலிருந்து விநியோகம் செய்யும் நிலை வரை மொத்தமாக ஏற்பட்ட 30000 யூனிட்கள் இழப்பில் 6000 யூனிட்டுகள் என்பது அப்நார்மல் லாஸ் ஆகும் அங்கு எதிர்பார்க்கப்பட்ட 24000 யூனிட்டுகள் இழப்புதான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையான இழப்பு என்பது 30 ஆயிரம் யூனிட்டுகள் இது நம்முடைய இழப்பு என்பது 6000 யூனிட்டுகள் அதிகரித்துள்ளது என்பதை குறிக்கின்றது இப்பொழுது எதனால் இது ஏற்பட்டது இந்த இழப்புக்கு காரணமானவர்கள் யார் மற்றும் அந்த இழப்பை தடுப்பது எப்படி நாம் அத்தகைய 3 ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் என்பனவற்றை உருவாக்கியிருந்தோம் என்றால் அதை கண்டறிவது என்பது மிகவும் சுலபமானது ஆனால் அத்தகைய ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் ஐ உருவாக்கவில்லையென்றால் அந்த ஒரு முழு நிறுவனத்தில் அதனை கண்டறிவது என்பது சிரமமானது நீங்கள் ஒரே ஒரு நிறுவனத்தை அதாவது மின்சார வாரியத்தை பற்றிப் பேசுகின்றீர்கள் மற்றும் நமக்கு 30000 யூனிட்டுகள் இழப்பு ஏற்பட்டுள்ளது இது எதைக் குறிக்கிறது என்றால் எந்த நிலையில் இழப்பு என்பது உள்ளது உற்பத்தி நிலையில் இழப்பு என்பது உள்ளது அல்லது பகிர்மானம் என்ற நிலையில் இழப்பு என்பது உள்ளது அல்லது விநியோக நிலையில் இழப்பு என்பது உள்ளது அதனை நம்மால் கண்டறிய முடியாது மற்றும் அதன் காரணமாக அந்த பிரச்சனைக்கான மூலத்தை கண்டறிய முடியவில்லையென்றால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது எனவே அதை சரி செய்வதற்கு காரணத்தை கண்டறிய வேண்டும் மற்றும் அந்த காரணத்தை கண்டறிய நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் ஆக பிரிக்க வேண்டும் அந்த அனைத்து மையங்களும் சரியாக செயல்படுகின்றன என்றால் நிறுவனத்தால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நோக்கங்களை அடைய முடியும் அது சிறந்தது ஆனால் அது நடக்கவில்லை என்றால் மற்றும் அங்கு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது என்றால் நாம் அது எங்கு உள்ளது என்பதைக் கண்டறிவோம் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பாக இருக்கலாம் அல்லது முழு நிறுவனமாக இருக்கலாம் அங்கு பிரச்சனை உள்ளது எனவே ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் என்பதை உருவாக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு நீண்ட கம்பி நம்மிடம் உள்ளது அந்த கம்பியின் வழியாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மின்சாரத்தை பாய்ச்ச வேண்டும் இந்த முனையிலிருந்து மற்றொரு முனைக்குச் மின்சாரம் என்பது அடைய வேண்டும் இப்பொழுது எடுத்துக்காட்டாக இந்த கம்பியில் இந்த பகுதி மோசமடைந்துள்ளது எனவே அதனை சரி பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த கம்பியின் எந்த பகுதி மோசமடைந்துள்ளது என்பதை கண்டறிய வேண்டும் எனவே அந்தப் பகுதியை கண்டறிந்து நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள் அதனை துண்டாக்க வேண்டும இறுதியாக இரண்டு கம்பிகளையும் ஒன்றாக இணைப்பீர்கள் மற்றும் இப்பொழுது சரியாக வேலை செய்கின்றதா அல்லது இல்லையா என்பதை பார்ப்பீர்கள் இப்பொழுது அந்த கம்பி சரியாக வேலை செய்கின்றது என்றால் இந்தப் பகுதி பிரச்சனையாக இருந்தது என்பதை குறிக்கின்றது அதேபோலத்தான் ஒரு நிறுவனத்தை அல்லது அமைப்பை எடுத்துக் கொண்டாலும் அங்கு நீங்கள் என்னென்ன காரணங்கள் இழப்புக்கு காரணமாக அமைந்தன என்பதை அறிந்து அதனை நீக்க வேண்டும் மற்றும் ஒரு முழு அமைப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் ஆக பிரிக்கின்றீர்களென்றால் மட்டுமே இது சாத்தியமானது ஆகும் எனவே இங்கு 1930களில் எங்கு உண்மையான மந்த நிலை இருந்தது என்பதை கண்டறிந்துவிட்டோம் மற்றும் அப்போது ஒரு உத்தியை கண்டறிந்தோம் அது காஸ்ட் அக்கவுண்டிங் என்று அழைக்கப்படுகின்றது எனவே ஒரு பொருளுக்கான அல்லது சேவைக்கான செலவை எவ்வாறு கண்டறிவது என்பதை தெரிந்து வைத்துள்ளோம் ஆனால் பின்னர் நீடித்த போட்டியின் காரணமாக மற்றும் 1950களில் மற்றும் அதற்குப் பின் நாம் டிஃபரென்சில் காஸ்ட் என்பதை கண்டறிய வேண்டியிருந்தது மற்றும் ஒரு முழு நிறுவனத்தை வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் ஆக பிரித்து அதிகரித்த செலவை குறைக்க வேண்டியிருந்தது அல்லது அதிகரித்த நட்டத்தை குறைக்க வேண்டியிருந்தது அல்லது வருமானம் குறைந்ததை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது எனவே ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் என்பது உருவானது இப்பொழுது ஒரு நிறுவனத்தில் நல்ல மேலாண்மை முடிவு எடுப்பதற்கு மேலாண்மையால் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு நுணுக்கங்களைப் பற்றி பேசப் போகின்றோம் மற்றும் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெவ்வேறு நுணுக்கங்களைப் ஒன்றன் பின் ஒன்றாக பேசப் போகின்றோம் ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் காஸ்ட் ஷீட் அல்லது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்கனவே உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன் காஸ்டிங் என்பதன் வெவ்வேறு நுணுக்கங்களை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் மேலாண்மை முடிவெடுப்பதற்காக பயன்படுத்துகின்றதென்று எனவே வெவ்வேறு காஸ்ட் அக்கவுண்டிங் கருவிகள் அல்லது நுணுக்கங்களை நாம் பயன்படுத்துகின்றோம் முதல் முக்கியமான கருவி என்பது காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் எனவே இப்பொழுது நாம் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதைப்பற்றி பார்க்கப் போகின்றோம் பின்னர் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை விரிவாக பார்க்க போகின்றோம் ஆனால் இங்கு நாம் காஸ்ட் ஷீட் என்பதை பார்க்க போகின்றோம் மற்றும் நாம் எவ்வாறு அதை தயாரிப்பது எதற்காக காஸ்ட் ஷீட் பயன்படுகின்றது மற்றும் எவ்வாறு முடிவு எடுப்பதற்கு இது உதவி செய்கின்றது அல்லது வழிவகுக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் இங்கு இருக்கக்கூடிய காஸ்ட் ஷீட் என்பது பொருளுக்கான அல்லது சேவைக்கான செலவை கணக்கிட உதவுகின்றது இங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் என்பதைப்போல மொத்த செலவையும் வெவ்வேறு பகுதிகளாக பிரிப்போம் இங்கு நமக்கு இரண்டு வழிகள் உள்ளது நீங்கள் ஒரு பொருளுக்கான அல்லது சேவைக்கான செலவு அல்லது இறுதி செலவு என்பதை கணக்கிடுகின்றீர்களென்றால் அதை கணக்கிட முடியும் நீங்கள் அறிவியல் ரீதியாக செலவை கணக்கிட விரும்புகின்றீர்கள் மற்றும் கட்டுப்பாட்டை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அல்லது இழப்புக்கான காரணிகளைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களென்றால் செலவு என்பது அதிகரிக்கலாம் அல்லது நிறுவனத்தின் பலம் என்பது முற்றிலுமாக குறைந்து போகலாம் அதன் காரணமாக செலவு என்பது அதிகரிக்கின்றது எனவே இத்தகைய சூழ்நிலையில் வெவ்வேறு நிலைகளில் எவ்வாறு ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயிப்பது என்பதைப் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் விலை என்பதற்கு அடிப்படையாக உள்ள காரணிகள் யாவை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் செலவு என்பது அதிகரித்தால் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது எனவே ஒரு பொருள் அல்லது சேவைக்கான செலவை கண்டறிய இங்கு நாம் எதை பயன்படுத்த போகின்றோம் நாம் துணை செலவை கண்டிருக்கின்றோம் மற்றும் அடுத்ததாக அவற்றை ஒன்று சேர்த்து மொத்த செலவை கணக்கிடுகிறோம் ஒரு பொருளின் செலவைக் கட்டுப்படுத்த மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது ஏனென்றால் இந்தப் போட்டிகள் நிறைந்த பொருளாதாரத்தில் பொருளாதாரமானது வாங்குபவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது இது விற்பவர்களின் பொருளாதாரம் அல்ல இது வாங்குபவர்களின் பொருளாதாரம் இது வாங்குபவர்களின் பொருளாதாரமாக இருப்பதால் வாங்குபவர்கள் வெவ்வேறு தேர்வுகளை வைத்துள்ளார்கள் ஏனென்றால் உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் காரணமாக அளிப்பு பக்கம் என்பது மிக சிறந்த முறையில் முன்னேறியுள்ளது எடுத்துக்காட்டாக 1991க்கு முன்னர் இருந்த இரும்பு துறை சம்பந்தமான சந்தையைப் பற்றி பேசுகின்றீர்கள் என்றால் யாராவது இரும்பை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் யார் அதனை தயாரிப்பாளர்களாக இருந்தார்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள வெவ்வேறு இரும்பு தேவைகளுக்கு அதாவது தொழிற்சாலை வீட்டு உபயோகம் அல்லது அது அரசாங்கம் ஆக கூட இருக்கலாம் அவர்களுக்கு யார் இரும்பை வழங்கினார்கள் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்திடமிருந்து மட்டுமே இரும்பு என்பது வந்தது டிஸ்கோ என்ற நிறுவனமும் அங்கு இருந்தது ஆனால் அந்த நிறுவனமும் தன்னுடைய மூலப்பொருட்கள் மற்றும் மற்ற தேவைகளுக்காக செய்ல் நிறுவனத்தையே சார்ந்து இருந்தது எனவே நமது நாட்டின் மொத்த சந்தையும் செய்ல் நிறுவனத்திடம் மட்டுமே இருந்தது எனவே அப்பொழுது அவர்கள் எந்த பொருளை எவ்வளவு விலைக்கு உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றார்களோ அதனை நீங்கள் வாங்கியே ஆக வேண்டும் என்ற நிலைமை இருந்தது ஆனால் இந்திய பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கல் வந்த பிறகு எஃகு துறை என்பது தனியார் போட்டிக்கு விடப்பட்டது அது தனியார் போட்டிக்கு விடப்பட்ட பிறகு இப்பொழுது இந்தியாவின் தென் பகுதியில் நிறைய இரும்பு தொழிற்சாலைகள் உள்ளன அதாவது நமக்கு ஜிந்தால் ஸ்டீல் வொர்க்ஸ் என்ற நிறுவனம் உள்ளது இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆகும் இதை நாம் ஆசியாவின் முதல் உயர் தொழில்நுட்ப ஆளை என்று சொல்லலாம் முன்னதாக அது ஜிந்தால்'ஸ் விநாயகர் ஸ்டீல் பிளான்ட் என்று அழைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது அது ஜிந்தால் ஸ்டீல் வொர்க்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது அது இந்தியாவின் தெற்குப் பகுதியில் உள்ள சந்தையை ஆக்கிரமித்துள்ளது மற்றும் இந்தியாவின் மேற்குப் பகுதியில் லாயிட் அண்ட் ஸ்டீல் நிறுவனம் உள்ளது எஸ்ஆர் ஸ்டீல் என்ற நிறுவனம் உள்ளது இத்தகைய எஃகு உற்பத்தி நிறுவனங்கள் சந்தைக்கு வந்துள்ளன எனவே இப்பொழுது செய்ல் நிறுவனம் தன்னுடைய சந்தையை இழந்துள்ளது இப்பொழுது இரும்பு துறையில் மிகப்பெரிய போட்டி இருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில் இப்போது நீங்கள் இரும்பை தயாரித்து விற்க வேண்டுமென்றால் வாடிக்கையாளர்கள் யார் சரியான விலைக்கு போட்டிதுவம் வாய்ந்த மற்றும் திறன்மிக்க விநியோக அமைப்பு மூலம் வினியோகம் செய்கின்றார்களோ அல்லது விற்கின்றார்களோ அவர்களிடம்தான் வாங்குவார்கள் எனவே இன்று நிலவும் போட்டியில் நான் ஒரே ஒரு துறையை பற்றி மட்டும் பேசப்போவது இல்லை எதைப் பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் நீங்க மோட்டார் வாகன துறையைப் பற்றி பேசலாம் மின் சாதனப் பொருட்களைப் பற்றிப் பேசலாம் நுகர்வோர் பொருட்கள் பற்றி பேசலாம் இவ்வாறு எதைப் பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் அனைத்து இடத்திலும் செலவு என்பது நிறுவனத்தின் சந்தை மதிப்பை தீர்மானிக்கின்றது எனவே நீங்கள் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் நேற்று ஜியோ நிறுவனத்தை எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய வெற்றிக்கு காரணத்தையும் சொன்னேன் அவர்களின் அத்தகைய சிறப்பான வெற்றிக்கு காரணம் விலை மட்டுமே அது ஒப்பிட முடியாத விலை மற்றும் தரம் ஆகும் எனவே இங்கு காஸ்ட் ஷீட் என்பது ஒரு நுட்பமாகும் அது நிறுவனங்கள் ஒரு பொருளின் விலையை அமைக்கக்கூடிய காரணிகள் பற்றி அல்லது ஒரு பொருளின் விலையில் பங்கு பெறக்கூடிய வெவ்வேறு காரணிகள் பற்றி புரிந்துகொள்ள உதவுகின்றது மற்றும் செலவை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்றால் எந்த நிலையில் உங்களுடைய செலவு என்பது கட்டுப்பாட்டைத் தாண்டி சென்றுள்ளது என்பதைப் பற்றி தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அந்தப் புள்ளியில்தான் நாம் அதனை சரிசெய்ய முடியும் நீங்கள் இந்த காஸ்ட் சீட்டை பார்க்கின்றீர்களென்றால் பொருளின் மொத்த செலவை கணக்கிட நமக்கு மொத்த செலவு அல்லது விற்பனை செலவு ஆகியவை உள்ளன நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது மொத்த செலவை கணக்கிட வேண்டும் அல்லது காஸ்ட் ஆஃ சேல்ஸ் என்பதை கணக்கிட வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி வர வேண்டும் நீங்கள் இங்கு உள்ள மொத்த செலவை கண்டறிய வேண்டும் மற்றும் மொத்த செலவை பற்றி பேசுகின்றீர்களென்றால் அது காஸ்ட் ஆப் சேல்ஸ் ஆகும் நாம் இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்த பிறகு இதை அடைந்தோம் அங்கு முதலாவதாக வருகின்றது எது முதலாவது கூறு ஆம் அது டைரக்ட் மெட்டீரியல் அடுத்ததாக டைரக்ட் லேபர் மற்றும் டைரக்ட் எக்பென்சஸ் ஆகியவை உள்ளன இந்த மூன்று செலவுகளும் நேரடி செலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது இவை இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் அல்லது சேவையையும் தயாரிப்பது பற்றி உங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது மற்றும் இதுதான் முதலாவது ஆகும் மற்றும் நேரடியானதும் கூட மற்றும் இந்த மூன்றுக்குமான செலவை நாம் முதலில் கணக்கிட வேண்டும் எடுத்துக்காட்டாக பொருளை உற்பத்தி செய்ய நாம் மூலப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளோம் மூலப் பொருட்கள் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு பொருளையும் தயாரிக்க முடியாது நீங்கள் எந்திரத்தில் வேலை செய்ய பணியாளரை வைத்திருக்க வேண்டும் மற்றும் அந்த மூலப்பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்றுவதற்கு மற்ற செலவுகளான மின்சாரம் தண்ணீர் உயவு பொருட்கள் போன்ற மற்ற இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அல்லது லேபர் ஆகியோர் உள்ளனர் அவைகள் அனைத்தும் மற்ற நேரடி செலவுகள் ஆகும் மூலப் பொருட்களுக்கான செலவு எவ்வளவு என்றும் வேலையாட்களுக்கு எவ்வளவு செலவாகும் மற்றும் மற்ற நேரடி செலவுகள் என்னென்ன என்பதை நாம் கணக்கிடுவோம் இவை இல்லாமல் உற்பத்தி என்பது இருக்காது மற்றும் இங்கு பார்க்கின்றீர்கள் என்றால் 50 முதல் 60 சதவீதம் வரையிலான செலவு என்பது மூலப் பொருட்களுக்கான செலவாக உள்ளது மற்ற அனைத்தும் இதற்குப் பிறகுதான் எனவே இந்த மூன்று காரணிகளும் அதாவது உள்ளீட்டு காரணிகள் பிரைம் காஸ்ட் என்பதை உருவாக்குகின்றன பிரைம் காஸ்ட் என்பது மூன்று வகையான நேரடி செலவுகளின் மொத்தம் ஆகும் அவையாவன மூலப் பொருட்களுக்கான செலவு வேலையாட்களுக்கான செலவு மற்றும் மற்ற நேரடி செலவுகள் அதற்குப் பிறகு இந்த மூன்று உள்ளீடுகளுக்கும் செலவு செய்துவிட்டு நமது தொழிற்சாலையில் ஒரு சில வேறுவிதமான செலவுகள் உள்ளன தொழிற்சாலையில் நீங்கள் மின்சாரத்திற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் உயவு பொருட்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் தொழிற்சாலை கட்டிடத்திற்கான தேய்மானம் ஆகியவை உள்ளன அதற்கடுத்தபடியாக மேற்பார்வையாளர்கள் உள்ளனர் சில தொழில்நுட்ப வேலையாட்கள் உள்ளார்கள் அவர்களின் உதவி என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் மூலப்பொருட்கள் மற்றும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆகியவை மட்டும் இருந்தால் உற்பத்தி என்பது நடக்காது உங்களுக்கு மற்றவர்களின் உதவி என்பது தேவைப்படுகின்றது தொழிற்சாலையில் உள்ள இயந்திரம் அறைகலன் அல்லது தொழிற்சாலை கட்டிடம் ஆகியவற்றின் மீது தேய்மானம் கணக்கிட வேண்டியுள்ளது வேறு ஏதாவது ஆதரவு வசதிகளாகவும் இருக்கலாம் அவையாவன மேற்பார்வையாளர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் சம்பளம் என அனைத்தும் பிரைம் காஸ்ட் என்பது கண்டறிந்த பிறகு சேர்க்கப்படும் எனவே பிரைம் காஸ்ட் என்பதுடன் வொர்க்ஸ் காஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட் அதை வொர்க்ஸ் காஸ்ட் அல்லது ஃபேக்டரி ஓவர்ஹெட் என்று அழைக்கலாம் எனவே அவற்றை சேர்க்கும் பொழுது உங்கள் பொருளுக்கான வடிவத்தை கொடுப்பதற்கு இறுதியாக அதனை விற்பனை செய்யும் வடிவத்திற்கு அல்லது சந்தைக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு கொண்டுவர எவ்வளவு செலவாகும் என்பதை நாம் கண்டறிய உதவுகிறது இது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட செலவு ஆகும் ஏனென்றால் காஸ்ட் ஷீட் என்பது செலவை முன்னரே தீர்மானிக்க பயன்படுகின்றது அதாவது குறிப்பிட்ட பொருளை உற்பத்தி செய்ய வேண்டுமென்றால் எவ்வளவு செலவை எதிர்பார்க்கலாம் அடுத்தது வொர்க்ஸ் காஸ்ட் என்பது எவ்வளவு என்பதை கண்டறிய உதவுகின்றது நீங்கள் வொர்க்ஸ் காஸ்ட் என்பதை கண்டறிந்துவிட்டால் அடுத்து உதவி புரியும் சில ஓவர்ஹெட் என்பதை அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் என்பதை கூட்டிக் கொள்ளலாம் ஏனென்றால் இந்த ஆளை மட்டும் இல்லாமல் அலுவலகம் என்பதும் தேவைப்படுகின்றது அவர்களின் உதவி இல்லாமல் நிறுவனமானது இயங்காது அவர்கள் நிறுவனத்தின் நிலையான தொழிலாளர்கள் ஆவர் அவர்கள் ஒயிட் காலர் எம்ப்ளாயீஸ் என்று அழைக்கப் படுகின்றார்கள் வேலையாட்கள் என்பவர்கள் ப்ளூ காலர் எம்ப்ளாயீஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் துணை நடவடிக்கைகளை செய்கின்றார்கள் அவர்கள் வைட் காலர் எம்ப்ளாயீஸ் என்று அழைக்கப் படுகின்றார்கள் அவர்களின் உதவியில்லாமல் பொருளை உற்பத்தி செய்த இடத்திலிருந்து சந்தைக்கு எடுத்துச் செல்வது என்பது சாத்தியமில்லாதது எனவே நாம் நிர்வாகச் செலவுகளை செய்யவேண்டியிருக்கும் எனவே அவையும் ஒவ்வொரு யூனிட் பொருளுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் சேர்க்கப்படுகின்றது எனவே இந்த மூன்று செலவுகள் அதாவது நேரடி செலவு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆகியவற்றை சேர்க்கும் பொழுது அது காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்றும் மாறுகின்றது ஆனால் மறுபடியும் பொருளை தயாரித்து அதனை பண்டக காப்பகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை அதற்காக நாம் தயாரிப்பதில்லை அதனை நாம் சந்தைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அவ்வாறு சந்தைக்கு எடுத்துச் செல்ல கூடுதலாக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் கூடுதலான செலவு செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் அதனை நாம் விற்பனை மற்றும் விநியோக செலவுகள் என்று அழைக்கின்றோம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் Selling Distribution overheads என அனைத்தும் சந்தையிடுதல் செலவுகள் ஆகும் விநியோக செலவுகள் போக்குவரத்துச் செலவுகள் காப்பீட்டு செலவு என அனைத்தும் பொருளை எடுத்துச் செல்வதற்காக செய்யப்படுகின்றன காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது வரை உள்ள செயல்பாடானது தயாரிப்பு செயல்முறை என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் இங்கிருந்து நாம் வணிகம் சம்பந்தமான செயல்முறையில் இறங்குகிறோம் நீங்கள் உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து பொருளை நுகரும் இடத்திற்கு எடுத்துச் செல்கிறீர்கள் மற்றும் அதற்கான செலவை அதனுடன் கூறுகின்றீர்கள் எனவே அது டோட்டல் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்று அழைக்கப்படுகின்றது டோட்டல் காஸ்ட் ஆஃ செல்ஸ் அல்லது டோட்டல் காஸ்ட் ஆஃ குட்ஸ் ரூபி சோல்டு என எந்தப் பெயரை வேண்டுமானாலும் வைத்து அழைக்கலாம் எனவே ஒரு பொருளின் செலவை என்னென்ன துணை செலவுகளாக பிரிகின்றோம் அவற்றை 4 செலவுகளாக பிரிகின்றோம் முதலில் பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிடுகிறோம் ஒர்க்ஸ் காஸ்ட் என்பதை கணக்கிடுகிறோம் அடுத்ததாக காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதை கணக்கிடுகிறோம் மற்றும் நாம் டோடல் காஸ்ட் என்பதை கணக்கிடுகிறோம் எடுத்துக்காட்டாக நாம் ஏர் கண்டிஷனர் என்பதை தயாரிக்கும் பொழுது அதற்கான செலவு ரூபாய் 22000 என இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அது டோட்டல் காஸ்ட்டாக இருக்கும் அதனை வினியோகஸ்தர் வரைக்கும் கொண்டு செல்ல 26000 செலவாகலாம் இது எதைக் குறிக்கிறது என்றால் அங்கு செலவு என்பதில் மாறுபாடு உள்ளது மற்றும் அந்த மாறுபாடு என்பது 4000 வரை உள்ளது அது நெகட்டிவ் வேரியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையுடன் இருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் 4 ஆயிரம் ரூபாய் அதிகமாக விற்பனை செய்கின்றீர்கள் என்றால் மற்றும் நாம் நம்முடைய ஏர்கண்டிஷனர் ஐ 26 ஆயிரம் ரூபாய்க்கு தயாரிக்கிறோம் அது 22000 அல்ல நீங்கள் நான் நான்காயிரம் ரூபாய் அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் வாடிக்கையாளர்கள் செலுத்த மாட்டார்கள் எடுத்துக்காட்டாக இப்பொழுது அந்த பொருளின் விலை என்பது சந்தையில் வாடிக்கையாளரிடம் செல்லும்பொழுது அது 35 ஆயிரம் நீங்கள் அதனை 22 ஆயிரம் என்ற விலையில் தயாரிக்கின்றீர்கள் ஆனால் அதனை 26 ஆயிரம் ரூபாய்க்கு தயாரிக்கின்றீர்கள் என்றால் அதனுடைய விலை என்பது 39 ஆயிரம் ரூபாயைத் தொட்டு விடும் இப்பொழுது அவர்கள் நான்காயிரம் ரூபாய் அதிகமாக செலுத்த வேண்டும் நீங்கள் அதிகமாக விற்கக்கூடிய பணத்திற்காக ஏதாவது சில அதிகமான அம்சங்களை கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த அதிகமான பணத்திற்கு அதிகமான அம்சங்களை கொடுக்கவில்லை என்றால் வாடிக்கையாளர்கள் 35 ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அதே பொருளை வாங்குவதில் சந்தோஷம் அடைவார்கள் மற்றும் நம்முடைய பொருள் தேக்கம் அடைந்துவிடும் அது சந்தையில் நுகர்வோரை சென்றடையாது இது ஒரு விஷயம் இந்தப் போட்டிகள் நிறைந்த பொருளாதாரத்தில் போட்டிகள் நிறைந்த சந்தையில் வாடிக்கையாளருக்கு உங்களால் அதிகமான விலைக்கு விற்பனை செய்ய முடியாது நிறுவனத்தின் நட்டம் அதிகரிக்கும் என்பதை இது குறிக்கின்றது எனவே இறுதியாக நாம் இந்த நான்காயிரம் ரூபாய் அதிக செலவுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிய வேண்டும் மற்றும் அந்த காரணத்திற்காக நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் நீங்கள் அதற்காக காஸ்ட் அனாலிசிஸ் என்பதை செய்ய வேண்டும் நீங்கள் காஸ்ட் அனாலிசிஸ் என்பதை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய காஸ்ட் சீட்டை தயாரித்து விட்டீர்கள் என்றால் அங்கு பிரைம் காஸ்ட் என்பது தனியாக இருக்கும் வொர்க் காஸ்ட் என்பது தனியாக இருக்கும் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது தனியானது காஸ்ட் ஆஃ சேல்ஸ் அல்லது காஸ்ட் ஆஃ குட்ஸ் சோல்ட் என்பதும் தனியானது இந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் செலவு என்பது எதிர்பார்த்த அளவைவிட அதிகமாக சென்றது என்பதை எளிமையாக கண்டறிய முடியும் நீங்கள் மூலப்பொருட்களை அதிகமான விலைக்கு வாங்கியிருக்கின்றீர்களா அல்லது வேலையாட்களுக்கு அதிகமான கூலியை கொடுத்தீர்களா அல்லது மற்ற செலவுகளை அதிகமாக செய்துள்ளீர்களா இப்பொழுது நாம் எவை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் எவை கட்டுப்படுத்த இயலாத காரணிகள் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதை இது குறிக்கிறது மற்றும் காரணிகள் என்பது கட்டுப்படுத்தக் கூடியதாக இருந்து ஆனால் இதுவரை கட்டுப்படுத்த படாமல் அதன் காரணமாக செலவு என்பது அதிகரிக்குமானால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் காரணிகள் என்பது கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் அது சந்தையில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்குமானது ஆகும் அது எக்ஸ் நிறுவனத்திற்கு மட்டும் உரியது அல்ல எனவே இது ஒட்டு மொத்த உற்பத்தி செலவையும் அதிக அதிகரிக்கும் எனவே இது யாரையும் பாதிக்காது எனவே ஏதாவது தவிர்க்கக் கூடிய காரணிகள் நிறுவனத்துக்குள் இருக்குமென்றால் அதனை கண்டறிய வேண்டும் மற்றும் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே அந்த காரணத்திற்காக காஸ்டிங் மெதொடாலஜி அல்ல காஸ்ட் டெக்னாலஜி என்பதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மேலும் காஸ்ட் ஷீட் மற்றும் ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதை பற்றி அடுத்த வகுப்பில் நான் உங்களிடம் பேசுவேன் உங்களுக்கு மிக்க நன்றி